நான் கௌதம் சாஹா ஐஐடி காரக்பூரின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை பேராசிரியர் இந்த டிஜிட்டல் மின்னணுவியல் சுற்று பாடக்கோப்பினை உங்களுடன் இணைந்து கையாள இருக்கிறேன் முதுநிலை மாணவர்கள் சிலரும் என்னுடன் கற்பித்தல் உதவியாளராக இணைந்து பணியாற்ற உள்ளனர் இந்த அறிமுக விரிவுரையில் டிஜிட்டல் மின்னணுவியல் அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பத்திற்கு ஏன் நாம் செல்ல வேண்டும் டிஜிட்டல் என்பதன் உண்மையான பொருள் என்ன ஆகிய அடிப்படை விஷயங்களைப் பார்க்க இருக்கிறோம் அடுத்ததாக டிஜிட்டல் சிக்னல் கையாளுதல் பற்றியும் அது எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது என்ற அடிப்படை அறிமுகத்தையும் மற்றும் டிஜிட்டல் கையாளுதலில் நிலைமாற்றி மற்றும் தர்க்க செயல்பாட்டின் முக்கியத்துவத்தையும் பார்க்க இருக்கிறோம் இறுதியாக டயோடை சுவிட்சாக பயன்படுத்தவல்ல ஒரு சுற்றுடன் இவ்விரிவுரை முடிவுறும் டிஜிட்டல் ஏன் தேவைப்படுகிறது டிஜிட்டல் கடிகாரம் டிஜிட்டல் கேமரா டிஜிட்டல் பணம் டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் தெர்மாமீட்டர் டிஜிட்டல் எடை இயந்திரம் என நீங்கள் தொடர்பில் இருக்கிற உங்களுக்கு நன்கு பரிச்சயமான இவை அனைத்துமே டிஜிட்டல் தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது தான் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பல வகையான செயல்திறன் மெட்ரிக் தரம் மற்றும் செலவு ஆகிய அடிப்படையில் மிகவும் திறன் வாய்ந்ததாகக் கருதப்படுகிறது இன்று நம் அன்றாட வாழ்வில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பரவலாக்கப்பட்டுள்ளதால் செலவும் முக்கிய காரணியாகிறது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள் யாதெனில் அவை சேமிக்கவும் எளிது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகலெடுப்பதும் எளிது உதாரணமாக ஒரு சாதனத்திலிருந்து இன்னொரு சாதனத்திற்குப் பாடலை நகலெடுப்பதை நன்கு அறிந்திருப்பீர்கள் மேலும் அதை சுருக்கலாம் சுருக்கப்பட்ட தகவலைச் சேமிக்கலாம் பின்னர் அதை சுருக்கம் நீக்க செய்யலாம் இது இத்தொழில்நுட்பத்தின் இரைச்சல் தாங்குதிறனைக் காட்டுகிறது பல்வேறு வகையான குறுக்கீடுகள் இருந்தாலும் தரத்தை தக்கவைத்துக்கொள்ளவும் அல்லது வெவ்வேறு பயன்பாட்டு வழிமுறைகளின் மூலம் தரத்தை மேம்படுத்திக்கொள்ளவும் அது தவறுவதில்லை இது பல்வேறு பரப்புகை வழிகளை வழங்குகிறது சிக்னலை தொடர்நிலையாகவோ இணையாகவோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அனுப்பலாம் மேலும் பிழை திருத்தம் மற்றும் மறையாக்கத்திற்கான வாய்ப்புகளும் உள்ளன ஒரு சிக்னலை மறையாக்கம் செய்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்பும் பொழுது அச்சிக்னலை இடைமறிக்கும் எவருக்கும் அதில் இருந்து எந்த அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது எனவே இச்சிக்னலின் ஆரம்ப மறையாக்க வழிமுறை அறிந்து மறைவிலக்கம் செய்ய தெரிந்தவரே இச்சிக்னலின் இறுதி பெறுநராக இருக்க முடியும் ஆக இது செயலாக்கத்தில் நெகிழ்வுத்தன்மையை வழங்குகிறது இதில் அதிமுக்கியமான நெகிழ்வு மற்றும் நிகழ்தகவு அம்சம் யாதெனில் ஒரே சாதனத்தைப் பல வழிகளில் நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதன் மூலம் நாம் பெறுகின்ற டிஜிட்டல் தரவைக் கொண்டு பகுப்பாய்வு செய்யலாம் மற்றும் மேலும் பல தகவல்களைப் பிரித்தெடுக்கலாம் தற்பொழுது மிக முக்கியமான மற்றும் வளர்ந்து வருகின்ற தரவு பகுப்பாய்வு துறையினை காண்கையில் இவை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் வெடிப்பாகவே சொல்ல தோன்றுகிறது மேலும் இறுதியில் நாம் இந்த மலிவான கட்டிடத் தொகுதியில் வந்து நிற்கிறோம் இது முக்கியமானது மட்டுமன்றி உண்மையில் இதன் வழி பல சுவாரஸ்யமான அம்சங்களைப் பெறலாம் ஆனால் அது மிகவும் விலை உயர்ந்ததாக இருப்பின் நம் தேடலின் முடிவு இது அல்ல நாம் இதுவரை அறிந்து கொண்ட இந்த மலிவான கட்டிடத் தொகுதி நம்மை டிஜிட்டல் மின்னணுவியல் சுற்று எனும் இப்பாடக்கோப்பிற்கு அழைத்துச் செல்கிறது டிஜிட்டல் மின்னணுவியல் சுற்று என்பது நாம் பெறுகின்ற அனைத்து வசதிகளின் மையமான அடிப்படை மின்னணுவியல் சுற்றுகள் தற்போது பல மேம்பட்ட வழிமுறைகள் மற்றும் வளர்ச்சிகள் இருப்பினும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் மாற்றத்திற்கான முதன்மையான உந்துதல் சக்தி என்பது இந்த கட்டுமானத் தொகுதிகள் தான் டிஜிட்டல் - இந்த வார்த்தையைப் பலமுறை அனைத்து இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள் ஆக டிஜிட்டல் என்ற வார்த்தையின் உண்மையான பொருள் தான் என்ன அதன் பொருட்டு நீங்கள் முதன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டியது டிஜிட்டல் சிக்னலைப் பற்றி டிஜிட்டல் சிக்னல் என்பது முடிவுடைய எண்ணிக்கை கொண்ட தனித்த மதிப்புகளைக் குறிக்கின்றன ஏன் என்றால் நாம் தற்போது ஒரு சிக்னலுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிட்கள் அல்லது பைனரி மதிப்புகளையும் அதன் பிரதிநிதித்துவத்தைப் பற்றியும் தான் அதிகம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆக அவை உங்களுக்கு முடிவுடைய எண்ணிக்கையிலான செட்ஸ் மற்றும் பிரதிநிதித்துவங்களை வழங்குகிறது ஆகையால் தான் டிஜிட்டல் சிக்னல் என்பதை முடிவுடைய எண்ணிக்கை கொண்டது முக்கியமாக தனித்த மதிப்புகளைக் கொண்டது என்கிறோம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தைப் பற்றி விவாதிக்கும் போது இந்த தனித்த மதிப்புகள் 2 சின்னங்கள் கொண்ட பிரதிநிதித்துவத்தால் தன்னை ஒரு விளக்கக்காட்சியாக உருவாக்குகின்றன இது பைனரி ஆகும் இவை 4 சின்னங்கள் கொண்ட குவாட்டர்னரியாகவும் இருக்கலாம் நாம் இப்பாடக்கோப்பில் 2 மதிப்புமிக்க பைனரி பிரதிநிதித்துவத்தை மட்டுமே உபயோகப் படுத்தப்போகிறோம் பைனரி மதிப்புகள் அல்லது பிட்களின் குழுவைக் கொண்டு பல வகையான தனித்த நிலைகளைக் குறிக்க பயன்படுத்தலாம் இப்போது சிக்னலுக்கு வருவோம் சிக்னல் இயற்கையாகவே தனித்த நிலையில் இருக்கவல்லது எடுத்துக்காட்டாக தேர்வில் நாம் பெறும் மதிப்பெண்கள் ஆசிரியராக நாம் பெறும் ஊதியம் அல்லது இவ்வகையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சிக்னல்கள் அனைத்தும் இயற்கையாகவே தனித்த தன்மை கொண்டவை ஆனால் இயற்கையால் உருவாக்கப்படும் சிக்னல்கள் பெரும்பாலும் தொடர்ச்சியானவை அதாவது இவ்வகை சிக்னலுடன் அனைத்து மதிப்புகளின் மூலமும் தொடர்பில் இருக்கும் இத்தகைய தொடர்ச்சியான சிக்னல்களை நாம் பகுப்பாய்வும் செயலாக்கமும் செய்ய வேண்டுமென்றால் முதலில் இத்தொடர் சிக்னல்களைத் தனித்த சிக்னலாக மாற்ற வேண்டும் இதைச் செய்வதற்கு நமக்கு அனலாக் இல் இருந்து டிஜிட்டல் ஆக மாற்றும் முறை தேவை அதே போல் சிக்னலை தொடர்ச்சியான வடிவத்தில் திரும்ப பெறுவதற்கு டிஜிட்டல் சிக்னலை அனலாக் ஆக மாற்றும் செயல்முறை தேவைப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு அனலாக் சிக்னலை எவ்வாறு டிஜிட்டல் சிக்னலாக மாற்றலாம் என்பதைப் பார்ப்போம் நீங்கள் திரையில் காண்பது ஓர் அனலாக் சிக்னல் இச்சிக்னல் எந்த மதிப்பையும் எடுக்கக்கூடும் இதைத் தான் நாம் தனித்தாக்க வேண்டும் அதன்பொருட்டு ஒய் ஆக்சிஸில் மின்னழுத்தத்தை வெவ்வேறு நிலைகளாக எடுத்துக்கொள்வோம் இதனுடன் தான் நமது அனலாக் சிக்னலைப் பொருத்தவிருக்கிறோம் இயல்பாக்கப்பட்ட மதிப்பை V வோல்ட் என்று வைத்துகொண்டால் அது V8 2V8 3V8 7V88 என்று வெவ்வேறு நிலைகளாக ஆகும் நீங்கள் எண்ணிப்பார்த்தால் 8 நிலைகள் இருப்பதைக் காணலாம் ஆக ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாக மாற்றும் போது அது இங்கே குறிப்பிட்ட 8 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையையே ஏற்றுக் கொள்ளும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிக்னலின் மாதிரியை ஒரு குறிப்பிட்ட தனித்த மதிப்பில் மிக நெருக்கமாக இருக்கும் போது இணைத்து விடுவோம் இது ஒரு வகையான சிக்னல் தோராயமாக்கம் இங்கு எக்ஸ் ஆக்சிஸ் நேர ஆக்சிஸ் ஆக இருப்பதால் வெவ்வேறு நேர நிகழ்வுகளில் சிக்னலை அளவீடு செய்ய முடிகிறது இது நேர நிகழ்வு 0 நேர நிகழ்வு 1 நேர நிகழ்வு 2 மற்றும் பல தற்போது இந்த நேர மாதிரிகள் எவ்வளவு தத்ரூபமாக அனலாக் சிக்னலை பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பது போன்ற கவலைகள் ஏற்படலாம் உண்மையில் அனலாக் சிக்னலை நேர மாதிரிகளின் இடைக்கணிப்பைக் கொண்டு இங்கே இருக்கும் வடிவத்தில் நம்மால் புனரமைக்க முடியும் எனவே அனலாக் சிக்னலின் அதிர்வெண் உள்ளடக்கம் எதுவாக இருந்தாலும் நாம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அதாவது இரண்டு மடங்கு அதிக அதிர்வெண் உள்ளடக்கத்திற்கு மேல் மாதிரி செய்ய வேண்டும் பேண்ட் பாஸ் சிக்னலுக்கு இந்த முறை பொருந்தாது ஆக ஒரு குறிப்பிட்ட வழியில் குறிப்பிட்ட விகிதத்தில் அனலாக் சிக்னலை மாதிரி எடுத்தால் பின்னர் டிஜிட்டல் மாதிரிகளிலிருந்து அனலாக் சிக்னலை முழுமையாக மறுகட்டமைக்க முடியும் இதோ இவை அனைத்தும் மாதிரிகள் இவைகள் தான் நேர நிகழ்வுகள் இங்கு ஒவ்வொரு மாதிரி புள்ளியிலும் அதன் தொடர்புடைய தனித்த மதிப்பினைக் காணலாம் 0 இல் மதிப்பு முடிந்துவிட்டது எனவே 1 ல் அதன் மதிப்பு 2V8 2ல் அதன் மதிப்பு 4V8 இது போன்று பிற மதிப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்போது இது தனித்த நிலையாக மாறிவிட்டது இந்நிலையை நான் முன்பு கூறியது போல பைனரி குறியீடுகளைக் கொண்டு பிரதிநிதித்துவம் செய்யலாம் பைனரி என்பது 2 மதிப்புகளைக் கொண்டது அப்படியென்றால் 8 நிலைகளை பைனரியால் உருவமைப்படுத்த எத்தனை டிஜிட்டல் டிஜிட்ஸ் அல்லது பிட்ஸ் தேவைப்படும் அது log2 N இங்கு N8 என்றால் log2 8 3 பிட்கள் தேவைப்படும் 3 பிட்களை கொண்ட பைனரி அமைப்பை 000 001 010 என்றவாறு பிரதிநிதித்துவப்படுத்தலாம் இங்கு முதல் மணிக் கணத்தில் நான் 010 ஐப் பெறுவேன் இது 8 வோல்ட்டில் 2 வோல்ட்டின் தோராயமாக இருக்க வேண்டும் இதைப் போல் இரண்டாவது மணிக் கணத்தில் 100 ஐப் பெறுவேன் இம்முறை மற்ற மணிக்கணத்திற்கும் பொருந்தும் நீங்கள் பார்க்கும் இந்த இடைவெளியைத் தான் தோராய பிழை அல்லது கோன்டைசேஷன் பிழை என்கிறோம் இந்த இடைவெளியைக் குறைப்பதால் அதை முடிந்தவரை நெருக்கமாக மாற்றுவதன் மூலம் நிச்சயமாக இந்தப் பிழையைக் குறைக்க முடியும் அதிக எண்ணிக்கையிலான பிட்களை உபயோகப்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகும் உதாரணமாக உங்களிடம் 4 பிட்கள் இருந்தால் 16 நிலைகளை உருவாக்க முடியும் இதன் காரணமாக தோராய பிழை ஓரளவு குறையும் ஒருவேளை 8 பிட்கள் இருந்தால் 256 நிலைகளைக் கொண்டிருக்க முடியும் இதன் வழி தோராய பிழை அல்லது கோன்டைசேஷன் பிழை வெகுவாக குறையும் பொதுவாக பார்த்தால் இப்பிழையை அனலாக்கிலிருந்து டிஜிட்டல் சிக்னல் மாற்றம் செய்வதில் உள்ள சில ஆரம்ப சிக்கலாகத் தெரியலாம் ஆனால் அதன் பிறகு டிஜிட்டல் சிக்னல் ஆனது இரைச்சலை எதிர்கொள்வதிலும் செயலாக்க அம்சத்திலும் மிக வலுவாக இருப்பதை காண இயலும் நீங்கள் பார்த்த டிஜிட்டல் அமைப்பானது உண்மையில் என்ன செய்கின்றன டிஜிட்டல் சிக்னல்களை குறிக்கவும் கையாளவும் செய்கின்றன அதுவும் டிஜிட்டல் சிக்னல் மூலமாகவே நிகழ்கின்றன இப்போது டிஜிட்டல் சிக்னல்களை கையாளுதல் பற்றி தெரிந்து கொள்வோம் நான் முதலில் சொன்னது போல இது ஒரு அறிமுக விரிவுரை எனவே நாம் சில எடுத்துக்காட்டு நிகழ்வுகளை பார்க்கிறோம் டிஜிட்டல் சிக்னல் கையாளுதலில் நிலைமாற்றி என்பது முதலும் முக்கியமான விஷயமும் ஆகும் நிலைமாற்றி என்றால் என்ன என்பதை சிறிது நேரம் கழித்துப் பார்ப்போம் நிலைமாற்றி என்பதை இப்போதைக்கு நமது இல்லங்களில் நாம் அன்றாட காண்கின்ற ஒரு வகையான சுவிட்ச் என்று வைத்துக் கொள்வோம் உதாரணத்திற்கு விசிறியுடன் இணைக்கப்பட்ட சுவிட்ச் - ஆன் செய்தால் விசிறி சுழல்கிறது ஆஃப் செய்தால் சுழற்சி நிற்கிறது இது அடிப்படையில் ஆன் ஆஃப் எனும் இருவகையான செயல்களைக் கொண்டுள்ளது இதன் மூலம் நிலைமாற்றியின் செயல்பாடு பைனரி சார்ந்தது என்பது தெரிகிறது இப்போது தான் நாம் டிஜிட்டல் சிக்னல்களின் பைனரி பிரதிநிதித்துவங்களை 0 மற்றும் 1 வடிவத்தில் பார்த்தோம் அதுவும் நிலைமாற்றியுடன் தொடர்புடையது என்றும் கண்டோம் ஆக அஃப் என்பது 0 உடன் தொடர்புடையது மற்றும் ஆன் என்பது 1 உடன் தொடர்புடையது என்று எடுத்துகொள்வோம் இவ்விரண்டு நிலைகளைத் தலைகீழாக மாற்றியும் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஆன் என்பதை 1 ஆகவும் ஆஃப் என்பதை 0 ஆகவும் எடுத்துக் கொள்வதே நிலையான வழக்கம் இந்த முக்கியமான அம்சத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும் சரி இப்போது நிலைமாற்றி எனும் விஷயத்தை விளக்க ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே காட்டப்பட்டுள்ள படம் n 1 மல்டிபிளக்சர் இச் சுற்றில் என்னென்ன உள்ளது என்னென்ன செய்யும் என்பதை நம் பாடக்கோப்பின் ஒரு பகுதியாக பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட தொகுதி உள்ளீட்டு தளத்தில் n உள்ளீடுகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து வெளியீட்டில் கிடைக்கச் செய்கிறது ஆக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ளீடுகளில் ஏதேனும் ஒன்றுதான் வெளியீட்டில் கிடைக்கின்றது அதாவது எந்த சேனல் வெளியீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதை வெளியீட்டிற்கு அனுப்ப இயலும் சரி அப்படியெனில் இந்த விருப்பத்தை யார் தீர்மானிப்பார்கள் நிச்சயமாக உள்ளே இருக்கின்ற சுற்று தான் தீர்மானிக்கும் ஆனால் எதை அடிப்படையாகக் கொண்டு கன்ட்ரோல் உள்ளீடு எனும் மற்றொரு உள்ளீடு சில சேர்க்கைகளின் அடிப்படையில் எந்த உள்ளீடு வெளியீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்பதை முடிவு செய்கின்றது திரையில் காணும் தொகுதியில் ஒரு வேளை கன்ட்ரோல் உள்ளீடானது 1 2 முதல் m வரை 0 ஆக இருந்தால் உள்ளீடு 1 வெளியீட்டிற்கு செல்லும் அதே போல் கன்ட்ரோல் உள்ளீடு 12 முதல் m 1 வரை 0 ஆக இருந்து m ஆனது 1 ஆக இருந்தால் உள்ளீடு 2 வெளியீட்டுடன் இணைக்கப்படுகின்றது ஆக இச்செயல்களை குறிப்பாக கூற வேண்டுமென்றால் A B C D 1 ஆக இருந்தால் ஏதாவது ஒரு செயல் நடக்கும் அதுவே A B C D 0 ஆகவோ அல்லது A B C - 0 வாகவும் D 1 ஆகவும் இருப்பின் வெவ்வேறான செயல்கள் நிகழும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட வகையான தர்க்கரீதியான அறிக்கை அல்லது கட்டமைப்பை உள்ளடக்கியுள்ளது மேலும் இக்கருத்து நிலைமாற்றியுடன் ஒத்துப் போகிறது இது குறிப்பிடத்தக்க அம்சமாகும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இன்னொரு விஷயம் தரவு சேமிப்பைப் பற்றியது இங்கு நீங்கள் காண்பது ஒரு 8 பிட் தரவு சேமிப்பு அலகு ஆகும் இது ஃபிளிப் ஃப்ளாப் களால் உருவானவை ஃபிளிப் ஃப்ளாப் பற்றியும் அதன் தொடர்புடைய எல்லாவற்றையும் பின்னர் பார்க்கலாம் எனவே இங்கு இணையான தரவு உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகள் உள்ளன இங்கே வருகின்ற தரவு ஒரு குறிப்பிட்ட தர்க்கத்தால் தீர்மானிக்கப்படுகிறது அதே சமயம் தரவுகள் எவ்வாறு சேமிக்கப்படுகின்றன நீங்கள் அதன் உள் சுற்றுகளைப் பார்த்தால் உள்ளே நிலைமாற்றியின் செயல்பாடு உள்ளதை அறிவீர்கள் நான் முன்பு கூறியது போல சுற்று மட்டத்தில் பார்க்கும் போது இவை டிஜிட்டல் செயலாக்கம் மற்றும் கையாளுதலின் மைய அம்சமாகும் இப்போது நாம் நிலைமாற்றியைப் பற்றி காண்போம் கொடுக்கப்பட்ட இந்த உதாரணத்தில் 2 சுவிட்சுகள் உள்ளன இது ஒரு சுவிட்ச் மற்றும் இது வேறொரு சுவிட்ச் மற்றும் அங்கு 5 வோல்ட் டி மின்னழுத்தம் உள்ளது இது வெளியீடு மற்றும் இது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது உள்ளீடு V1 ல் ஒரு 5 வோல்ட் உயர் மின்னழுத்தம் வைத்தால் இந்த சுவிட்ச் மூடிக் கொள்ளும் அதாவது 2 புள்ளிகளை இணைத்துக் கொள்ளும் அதுவே தாழ் மின்னழுத்தம் வைத்தால் சுவிட்சுகளில் எந்த மாறுதலுமின்றி அப்படியே இருக்கும் இதே செயற்கருத்துகள் V2 விற்கும் பொருந்தும் சரி இப்போது இந்த குறிப்பிட்ட சுற்றில் உள்ளீடு மற்றும் வெளியீடு பக்கங்கள் எவ்வாறு தொடர்புடையது என்பதைப் பார்ப்போம் V1 தாழ் நிலையாக இருந்தால் இந்த சுவிட்ச் திறந்த நிலையில் இருக்கும் அது போல் V2 தாழ் நிலையாக இருந்தால் அதனுடன் தொடர்புடைய இந்த சுவிட்சும் திறந்த நிலையில் இருக்கும் இதன்படி வெளியீட்டில் 5 வோல்ட் மின்னழுத்தம் வர வாய்ப்பில்லை முடிவாக V1 மற்றும் V2 தாழ் நிலையாக இருப்பின் வெளியீடும் தாழ் நிலையில் இருக்கும் புரிந்ததா அதேபோல் இவைகளில் ஏதேனும் ஒரு சுவிட்சை மூடி மற்றொன்றை திறந்து வைத்திருந்தாலும் வெளியீட்டில் 5 வோல்ட் மின்னழுத்தம் கிடைக்க வாய்ப்பில்லை ஆக ஏதேனும் ஒரு உள்ளீடு தாழ்நிலையாக இருந்தாலும் தாழ் நிலை வெளியீடே கிடைக்கப்பெறுகிறது இரண்டு சுவிட்சுகளையும் இணைக்கும் போது தான் அதாவது இரண்டு உள்ளீடுகளும் உயர் மின்னழுத்தத்தில் இருக்கும் போது தான் 5 வோல்ட்க்கு பாதை உருவாகி வெளியீட்டில் உயர்நிலை மதிப்பைக் கடத்த முடிகிறது எனவே தர்க்கச் சுற்று பார்வையில் பார்க்கும்போது அவை V1 V2 Vo எனப்படுகின்றன இங்கே எந்த வகையான தர்க்கத்தை நாம் காண்கிறோம் V1 மற்றும் V2 ஆகிய இரண்டும் உயர்நிலையாக இருக்கும் போது வெளியீடும் உயர்நிலையாக இருக்கிறது இது தொடர்புடைய அட்டவணையைத் தான் இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இதைத் தான் நாம் அண்டு லாஜிக் என்கிறோம் இந்த அண்டு லாஜிக்கின் தர்க்க வடிவத்தை இவ்வாறு நாம் குறிக்கிறோம் இந்த அண்டு வடிவத்தைத் தான் அடுத்தடுத்த விவாதத்தில் நாம் பயன்படுத்த இருக்கிறோம் ஆனால் இந்த அண்டு லாஜிக் என்பது அடிப்படையில் ஒரு மின்சுற்று - இதன் மின்னணு பகுதி மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி நாம் சிறிது நேரம் கழித்து விவாதிப்போம் அடுத்து இதைப்போன்ற மற்றொரு சுற்றை அதாவது நிலைமாற்றி சுற்றைப் பற்றி பார்ப்போம் இங்கே 2 சுவிட்சுகள் முந்தைய சுற்றில் உள்ளது போல் தொடர்நிலையாக இல்லாமல் இணையாக இணைக்கப்பட்டுள்ளது இது எந்த வகையான மாற்றத்தை உருவாக்கப்போகிறது என்றால் முந்தைய சுற்றில் வெளியீட்டில் 5 வோல்ட் கிடைப்பதற்கு இரண்டு சுவிட்சுகளையும் மூடியிருக்க வேண்டும் அதாவது இரண்டு உள்ளீடுகளும் உயர்நிலையில் இருக்க வேண்டும் ஆனால் இந்த விஷயத்தில் சுவிட்சுகள் இணையாக இருப்பதால் அவற்றில் ஏதேனும் ஒன்று உயர்ந்ததாக இருந்தாலே அந்த குறிப்பிட்ட சுவிட்ச் மூடப்பட்டு 5 வோல்ட் வெளியீடுக்கு செல்வதற்கான பாதை ஏற்படும் அதனால் Vo உயர்நிலையாகும் இரண்டு உள்ளீடுகளும் தாழ் நிலையாக இருக்கும் பட்சத்தில் தான் 5 வோல்ட் செல்வதற்கான பாதை உருவாகாது இதனுடைய அட்டவணையைத் தான் இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் தாழ் உயர் நிலையை மெய் பொய் என குறிப்பதால் இதை ட்ரூத் டேபிள் என்கிறோம் இங்கே பொய் என்பது லாஜிக் தாழ் அதாவது லாஜிக் லோ Logic LOW L உடனும் மெய் என்பது ம லாஜிக் உயர் அதாவது லாஜிக் ஹை Logic HIGH H உடனும் தொடர்புடையது இது இன்னொரு வகையான ட்ரூத் டேபிளின் பிரதிநிதித்துவம் ஆகும் இதில் பார்க்கும் போது பொய் பொய் பொய்யைக் கொடுக்கும் மெய் பொய் மெய்யைக் கொடுக்கும் பொய் மெய் மெய்யைக் கொடுக்கும் மற்றும் மெய் மெய் மெய்யைக் கொடுக்கும் இவை வேறொன்றுமில்லை இது தான் ஆர் லாஜிக் ஆர் லாஜிக்கிற்கான தர்க்க வடிவத்தை இங்கே பார்க்கலாம் இவை தெளிவாக இருக்கிறதா அடுத்து நாம் நாட் லாஜிக்கைப் பற்றி பார்ப்போம் இங்கே குறிப்பிட்டுள்ள சுவிட்சைக் கவனியுங்கள் இதன் சுவிட்ச் இணைப்பு எவ்வாறு வித்தியாசப்படுகின்றது என்றால் உள்ளீடு தாழ்நிலையாக இருக்கும்போது 5 வோல்ட் மின்னழுத்தத்திற்கு வெளியீடு செல்வதற்கான பாதை கிடைக்கின்றது Vi உயர்நிலையாக இருப்பின் இந்த சுவிட்ச் காந்த சுருள் உதவியுடன் இந்த பக்கத்தில் இந்த இடத்தில் இணைக்கப்படுகிறது இதன் பொருள் 5 வோல்ட்டுக்கு பாதை கிடைக்கவில்லை இதுவே உள்ளீடு தாழ்நிலையாக இருந்தால் வெளியீட்டிற்கான பாதை கிடைக்கிறது இங்கே நாம் காணுகின்ற வித்தியாசம் Vi தாழ்நிலையாக இருந்தால் வெளியீடு உயர்நிலையாகவும் மற்றும் Vi உயர்நிலையாக இருந்தால் வெளியீடு தாழ்நிலையாகவும் இருக்கின்றது எனவே ஒரு தலைகீழாக்கம் நிகழ்ந்துள்ளளது இதைத் தான் நாட் லாஜிக் என்கிறோம் அதனுடன் தொடர்புடைய சின்னம் இது போன்று இருக்கும் இந்த குமிழி உண்மையில் இங்கே முக்கியமானது இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் நாம் இதனைப் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நாம் 2 பைனரி நிலைகளைப் பற்றித் தான் பேசி வருகிறோம் அவை லாஜிக் 1 0 உயர் தாழ் மெய் பொய் என்பன இப்போது இங்கே உள்ள ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் டிரைஸ்டேட் பற்றி பேசவிருக்கிறோம் இவை உங்களது டிஜிட்டல் மின்னணுவியல் சுற்று பாடக் கோப்பில் உள்ளது அது பற்றி விவாதிப்போம் ட்ரைஸ்டேட் என்றால் என்ன இந்த வழக்கில் G எனப்படும் கூடுதல் உள்ளீடு உள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் இந்த G ன் பங்கு என்ன ஒரு வேளை G தாழ்நிலையாக இருந்தால் அது திறந்த நிலையில் இருந்து உள்ளீடு பகுதியில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றத்தையும் வெளியீடு பக்கத்தில் பிரதிபலிக்க விடாது இதுவே G உயர்நிலையாக இருந்தால் அது இணைக்கப்பட்டு Vi நிலையைப் பொறுத்து வெளியீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது Vi தாழ்வாக இருப்பின் வெளியீடும் தாழ்நிலைக்குச் செல்லும் Vi உயர்வாக இருப்பின் வெளியீடு உயர்நிலைக்குச் செல்லும் எனவே இது இந்த பக்கத்திலிருந்து மறுபுறம் செல்கிறது ஆனால் G தான் அதை இயக்குகிறது இப்போது அதை ஏன் ட்ரைஸ்டேட் என்று அழைக்கிறார்கள் G குறைவாக இருக்கும்போது அதாவது அது துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்று வெளியீட்டில் 5 வோல்ட் உடனோ அல்லது தரை உடனோ இணைப்பு கிடைக்காது எனவே ஒரு வகையில் வெளியீடு திறந்த சுற்றாக மாறியுள்ளது இவை இடது புறத்தில் இருக்கும் மீதமுள்ள சுற்றுடன் மின்சார வழியில் இணைக்கப்படவில்லை இச்சுற்று ஒரு சுவாரஸ்யமான பயன்பாட்டைப் பெற்றுள்ளது - அதை அடுத்தடுத்த விவாதத்தில் பார்ப்போம் சரி இது தான் இந்த அறிமுக அமர்வின் இறுதி ஸ்லைடு மிகவும் சிக்கலான சுற்றுகளைப் பற்றி பின்னர் பார்ப்போம் இங்கே நீங்கள் காண்பது டயோடு சார்ந்த சுற்று ஆகும் இங்கே தடையங்களும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளன இது 2 வகையான லாஜிக் செயலாக்கத்தை உருவாக்குவதற்காக பயன்படுகிறது அவை என்னவென்று பார்ப்போம் இங்கே A B என இரு டயோடுகள் உள்ளன தேவைக்கேற்ப கூடுதல் டயோடுகளை A B C என சேர்த்துக் கொள்ளலாம் தற்சமயம் 2 டயோடுகள் மட்டுமே உபயோகப்படுத்த உள்ளோம் இப்போது ஏதேனும் ஒரு டயோடு தாழ்நிலையாக அதாவது 0 வோல்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும் மின்னோட்டம் இந்த திசையிலும் இந்த திசையிலும் பாய ஆரம்பிக்கும் மற்றும் 0 7 வோல்ட் டிராப் ஆகும் எனவே வெளியீடு 0 7 வோல்ட் இருக்கும் 0 வோல்ட்டுக்கு நெருக்கமான இந்த குறிப்பிட்ட மின்னழுத்தம் லாஜிக் தாழ் ஆகவும் 5 வோல்ட்டுக்கு நெருக்கமான மின்னழுத்தம் லாஜிக் உயர் என்றும் கருதப்படுகிறது எவ்வளவு நெருக்கமானவை அதன் வரம்பு மற்றும் எல்லாவற்றையும் நாம் பின்னர் பார்ப்போம் இந்த கட்டத்தில் நாம் இங்கு பெறும் இந்த 0 7 வோல்ட்டை லாஜிக் தாழ் ஆக எடுத்துக் கொள்வோம் இங்கு ஏதேனும் ஒன்று தாழ்நிலையாக இருந்தால் இந்த குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டம் செல்கிறது மற்றும் இங்குள்ள மின்னழுத்தம் டயோடின் ஆன் மின்னழுத்தமான 0 7 வோல்ட்டாக கிடைக்கிறது இது தாழ்நிலை வெளியீடாகும் மறுபுறம் அவை இரண்டும் உயர்நிலையாக இருந்தால் இந்த திசையில் மின்னோட்டம் பாய்கிறது மற்றும் 5 வோல்ட் சுமை மின்னோட்டத்தைப் பொறுத்து 5 வோல்ட்டிற்குச் சற்று குறைவாக இந்த இடத்தில் ஏற்படுகிறது இது டிஜிட்டல் லாஜிக் 1 ஆகும் இச்செய்கையைப் பார்க்கையில் இது அண்டு லாஜிக் என்பது தெளிவாக தெரிகிறது அதாவது இரண்டு உள்ளீடுகளுமே உயர்நிலையாக இருந்தால் தான் வெளியீடும் உயர் நிலையாக இருக்கிறது இப்போது இந்த குறிப்பிட்ட சுற்றைக் கவனியுங்கள் A மற்றம் B உள்ளீடுகளில் நீங்கள் 0 வோல்ட் அல்லது 5 வோல்ட் வழங்கலாம் நீங்கள் இரண்டையும் 0 வோல்ட் ஆக முன்வைக்கும் போது எவ்வித மின்னோட்டமும் இல்லை ஆனால் 5 வோல்ட் வழங்கும் போது இங்கே மின்னழுத்தம் 0 7 வோல்ட் டிராப் 0 இறுதியாக இங்கே 4 3 வோல்ட் வெளியீட்டில் கிடைக்கும் 3 வோல்ட் 5 வோல்ட்டிற்கு நெருக்கமாக இருப்பதால் உயர்வு நிலையாக எடுத்துக் கொள்ளலாம் ஆக உள்ளீடு இரண்டுமோ அல்லது ஏதேனும் ஒன்றோ 5 வோல்ட் ஆக இருந்தால் வெளியீடு 4 3 வோல்ட்டாக இருக்கும் இந்த வோல்ட் நெருக்கம் டயோடின் டிராப் வரம்பைப் பொறுத்தது அது வழக்கமாக 0 7 வோல்ட் ஆக இருக்கும் மொத்தத்தில் ஏதேனும் ஒன்று உயர்நிலையாக இருந்தால் வெளியீடு உயர்நிலையாக கிடைக்கிறது இது எந்த வகையான லாஜிக் இது ஆர் லாஜிக் சரி டயோடை சுவிட்சாக கொண்டு அண்டு மற்றும் ஆர் லாஜிக்கை உருவாக்க இயலும் என்பதைக் கண்டோம் இதே டயோடு மற்றும் தடையம் கொண்டு நாட் லாஜிக்கை பெற முடியுமா அதற்கு டிரான்சிஸ்டரை உபயோகப்படுத்த வேண்டும் அதைப்பற்றி அடுத்த விரிவுரையில் காணலாம் இந்த குறிப்பிட்ட விரிவுரைகளுக்கான குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன இதில் பெரும்பாலும் நான் முதல் குறிப்பைப் பயன்படுத்துவேன் மேலும் பல குறிப்புகளைப் பின்னர் பகிர்ந்து கொள்கிறேன் இறுதியாக இந்த விரிவுரையில் நாம் இதுவரை கண்டதை விவாதித்ததை சுருக்கமாகப் பார்ப்போம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் குறைந்த செலவில் சிறந்த செயல்திறனை வழங்குகிறது அதற்கான முதன்மைப்பகுதி என்பது மலிவான கட்டுமானத் தொகுதிகளே மற்றும் இந்த மலிவான கட்டுமானத் தொகுதிகள் டிஜிட்டல் சிக்னல்களைக் கையாளக்கூடிய சக்தி வாய்ந்தவை இந்த கையாளுதல் என்பது நிலைமாற்றியைக் குறிக்கிறது இந்த நிலைமாற்றி அண்டு ஆர் மற்றும் நாட் AND OR NOT போன்ற லாஜிக் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது மற்றும் டயோடை சுவிட்சாகக் கொண்டு அண்டு மற்றும் அர் லாஜிகை உருவாக்க இயலும்